தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டரின் செயல்விளக்கத்தை என் உடலில் பயன்படுத்துவதன் மூலம் காண்பித்தேன் நான் உண்மையில் சூடான பக்கத்தை நான் இன்னும் கொஞ்சம் தேய்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை உருவாக்குகிறேன் அது ஒரு குறிப்பிடத்தக்க உயர் மின்னழுத்தத்திற்கு சென்றது என்று நாங்கள் அளந்தோம் எனவே இதன் பொருள் என்ன உடல் வெப்பம் மற்றும் சுற்றுப்புறத்திற்கும் நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டைப் பெற முடிந்தால் நீங்கள் நல்ல சக்தி வெளியீட்டைப் பெறுவீர்கள் இது எவ்வாறு ஒளிமின்னழுத்த அமைப்புகளுடன் ஒப்பிடப்படுகிறது சக்தி அடர்த்தியைப் பொறுத்த வரைதெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்கள் 30 முதல் 50 மடங்கு அதிகம் என்று கூறுவேன் ஆனால் பின்னர் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டரை உண்மையில் வேலை செய்வதற்கும் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றைக் கொடுப்பதற்கும் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் ஆயினும்கூட நீங்கள் ஒரு நல்ல பயன்பாட்டைக் கண்டால் உங்கள் ஆற்றல் அறுவடை சுற்றை முயற்சிக்க இது சிறந்த இடமாகும் ஒருவிதமான நல்ல பயன்பாட்டைப் பற்றி சிந்திக்கலாம் ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் வீட்டு கீசரில் ஆர்வம் காட்டினால் சில காரணங்களால் உங்களுக்கு சிலவற்றிற்கான அணுகல் இருப்பதாகக் கருதுவோம்உங்களுக்குத் தெரிந்திருக்கும் அங்கு நீர்வெப்பமடையும் இடத்தை நீங்கள் அணுக முடியும் என்று கருதுவோம் நீங்கள் வெப்பத்தை சரியாக உணர முடியும் இந்த கட்டத்தில் இது கொஞ்சம் கற்பனையானது இன்லெட் குளிர்ச்சியானது கடைசியில் உங்களிடம் சூடான நீர் இருக்கிறது நீங்கள் கீசரில் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அறுவடை செய்ய முடிந்தால் இந்த வெப்பநிலை TEG இன் ஒரு பக்கமாக இருக்கும் அதை முக்கியமாக உங்கள் கையில் இருப்பதுடன் இடைமுகமாக இணைக்கவும் இங்கே நீங்கள் சூடான பக்கத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது ஒரு பக்க வெப்பம் மற்றொன்று குளிர்

எனவே இது போன்ற தடிமனாக உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் கீசரின் சில முக்கியமான அளவுருக்களை அளவிட நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக வெப்பநிலை சென்சாரை சரியாக வைப்பதன் மூலம் நீரின் வெப்பநிலையை அளவிட முடியும் எனவே நீங்கள் TEG ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை சில மின்னணுவியல் சாதனங்களுடன் இணைக்கிறீர்கள் சில மின்னணுவியலுடன் இணைக்கிறீர்கள் நீங்கள் பெற வேண்டியது ஒரு Vout ஆகும் இதை 3 3 வோல்ட்ஸ் என்று சொல்லலாம் ஏனென்றால் இது மேலும் மேலும் ஸ்டான்டர்டாகத் தோன்றுகிறது மேலும் கிரவுண்ட் உள்ளது எனவே நீங்கள் இதை சில அமைப்புடன் இணைக்கிறீர்கள் இது அடிப்படையில் தெர்மிஸ்டரைக் கொண்டிருக்கும் தெர்மிஸ்டரை சரியாக எழுதுகிறேன் நான் நினைப்பது அதே எனவே இது அடிப்படையில் தெர்மிஸ்டர் ஆகும் இது ஒருவிதமான SOC உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது சில தகவல்தொடர்பு திறன் மற்றும் மைக்ரோகண்ட்ரோலரைக் கொண்டுள்ளது நிச்சயமாக இது இணைப்பான் ஒரு ஏடிசி போர்ட் இந்த TEG இதற்கான பவர் சப்ளை போன்றது எனவே உங்களிடம் வெப்பநிலை வேறுபாடு இருக்கும் வரை அறை வெப்பநிலையை நீங்கள் 25 டிகிரி செல்சியஸ் என்று சொல்வோம் மேலும் தண்ணீர் கொதித்துக்கொண்டிருக்கிறது மேலும் 50 டிகிரி என்று சொல்வோம் இதனுடன் இந்த மேற்பரப்பை நீங்கள் தொடர்பு கொள்ள வைக்க முடிந்தால் ஒருவேளை நீங்கள் அறுவடை செய்ய ஒரு நல்ல வழி இருக்கிறது ஏனென்றால் உங்களிடம் இப்போது வெப்பநிலை வேறுபாடு உள்ளது இது dT அடிப்படையில் சிலர் இந்த வார்த்தையை dT யைப் பயன்படுத்துகிறார்கள் இது மிகவும் முக்கியமானது பிறகு எனவே இது வெப்பநிலை வேறுபாடு சில வெப்பநிலை எனவே நீங்கள் இந்த விஷயத்தில் 25 பராமரிக்க முடிந்தால் இபோன்றது நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய போதுமான அளவு சக்தி கிடைக்கும் எவ்வளவு சக்தி என்பது கேள்வி இதைப் பற்றித்தான் எல்லோரும் கவலைப்படுகிறார்கள் உண்மையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய கேள்வி எவ்வளவு சக்தி கிடைக்கிறது அதை நாம் என்ன செய்ய முடியும் எனவே இது உங்கள் மனதில் முதன்மையானது இது எல்லாம் நல்லது ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக இந்த தெர்மிஸ்டரை எந்த பேட்டரி அல்லது எதுவும் இல்லாமல் நேரடியாக இயக்க முடியும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலம் இது அடிப்படையில் பவர் கண்டிஷனிங் எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்று கூறுவேன் இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தி இது இந்த அட்டவணை வெளியீட்டு மின்னழுத்தத்தை உங்களுக்கு வழங்குகிறது பின்னர் நீங்கள் தொடர்ச்சியாக வசதியாக உணர முடிய வேண்டும் தொடர்ச்சியாகஇந்த வெப்பநிலை வேறுபாட்டை நீடித்த முறையில் பராமரிக்க முடிந்தால் இந்த வேலை செய்ய முடியும் இங்கு உண்மையான சவால் உள்ளது அன்பு நண்பர்களே எப்படி இந்த வெப்பநிலையில் வேற்றுமையை தொடர்ந்து பராமரிக்க முடியும் நான் சொன்னது மிகவும் நல்ல தீர்வு என்று தோன்றுகிறது நீங்கள் அதை உண்மையில் செய்ய முடியும் குளிர்ந்த பக்கத்தை நீங்கள் சுற்றுப்புறத்தில் வைத்திருந்தால் போதுமானதாக இல்லை நீங்கள் சுற்றுப்புறம் என்று சொல்லும் சுற்றுப்புறத்தில் அதை வைத்து விட்டு பெற முடியாது ஏனென்றால் மிக விரைவில் சூடான பக்க வெப்ப ஓட்டம் உங்களுக்கு சூடான பக்கத்திலிருந்து குளிர்ந்த பக்கத்திற்கு வெப்ப ஓட்டம் இருப்பதால் இந்த 50 விரைவாக இங்கு வரும் இது உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கப் போகிறது எனவே அன்பர்களே அதற்கு பதிலாக 25 டிகிரி சுற்றுப்புறத்தில் பராமரிப்பது போதுமானதாக இல்லை நீங்கள் அதை நீர் பாய்ச்சல் குழாயுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே உங்களிடம் தண்ணீர் குழாய் உள்ளது மற்றும் நீர் குழாய்க்கு வெளியே இந்த குளிர் பக்கத்தை வைத்திருக்க வேண்டும் சூடான பக்கமானது மறுபுறம் இருக்க வேண்டும் மறுபுறம் நீங்கள் மேற்பரப்பில் திறக்கும் இடத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டிய ஒன்று அதில் தண்ணீர் சூடான நீர் உண்மையில் தொடர்பில் உள்ளது நீங்கள் அறுவடை செய்து இதைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் தண்ணீர் பாயவில்லை என்றால் அதை நீங்கள் சுற்றுப்புறத்தில் வைத்திருக்க விரும்பினால் அது சரியாக வேலை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் மற்றொன்று இது மிக முக்கியமான விஷயம் எனவே இந்த வெப்பநிலை வேறுபாட்டைப் பராமரிப்பது முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் மிக விரைவில் வெப்ப ஓட்டம் உண்மையில் ஒரு பிரச்சினை இவை அனைத்தும் இயற்பியல் அடிப்படையில் பொருள் இதற்கு என்ன அர்த்தம் இது வெறுமனே வெப்ப எதிர்ப்பு வெப்ப எதிர்ப்பு பற்றி எல்லாவற்றையும் குறிக்கிறது உங்களிடம் குறைந்த வெப்ப எதிர்ப்பு இருந்தால் இந்த சிக்கல் உள்ளது உண்மையில் TEG களுக்கு உண்மையில் இந்த சிக்கல் உள்ளது வெப்ப எதிர்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது அதுவும் அப்படித்தான் இது ஒரு பகுதி எனவே நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெப்ப எதிர்ப்பில் வெப்ப எதிர்ப்பு மாற்றம் காரணமாக இந்த வெப்பநிலை வேறுபாடு ஒரு நிலையான முறையில் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் தரவுத் தாள்களைப் பார்க்க வேண்டும் குறிப்பாக உங்களிடம் உள்ள TEG ன் வெப்ப எதிர்ப்பைப் பற்றிய சில விவரக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறேன் எனவே மின் பொறியியலாளர்களாக இது வெப்ப எதிர்ப்பைப் பற்றியது மட்டுமல்ல அது மின் எதிர்ப்பைப் பற்றியது இது ஆர்வமுள்ள TEG இன் மின் எதிர்ப்பு பற்றியது இது மூல எதிர்ப்பைத் தவிர வேறொன்றுமில்லை மூல எதிர்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது நான் சில எண்களைத் தருகிறேன் TEG சூடான இலிருந்து சூடான பக்கம் 40 இல் பராமரிக்கப்பட்டு குளிர் பக்கமானது 30 செல்சியஸில் பராமரிக்கப்படுமானால் நீங்கள் ஒரு மின்னழுத்தத்தைப் மேட்ச் சுமையில் பெறுவீர்கள் இது சுமார் 0 2 வோல்ட் ஆக இருக்கும் அதாவது 200 மில்லிவோல்ட்கள் மின்னோட்டம் 0 045 ஆம்ப்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் 45 மில்லியாம்ப்களைப் பெறுவீர்கள் எனவே இது வோல்ட் ஸ்பெக் இது மின்னோட்ட ஸ்பெக் மற்றும் இது மிக முக்கியமான விஷயம் மேட்ச் லோடு இருக்கும் மேட்ச் லோடு 4 5 ஓம்ஸ் இருக்கும் இது எதையும் நான் கண்டுபிடிக்கவில்லை இங்கு உற்பத்தியாளர் கொடுத்த எண் இரண்டாவதாக Th 60 என்றால் Tc குளிர் பக்கம் 30 டிகிரி செல்சியஸில் இருந்தால் நீங்கள் மேட்ச் லோடில் ஒரு மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் மேட்ச் லோட் மின்னழுத்தம் 0 6 வோல்ட் இருக்கும் மின்னோட்டம் 0 11ஆம்ப்ஸ் 110 மில்லியாம்பர்களாக இருக்கும் மேட்ச் சுமையை நான் இதை இங்கே எழுத வேண்டும் ஏனென்றால் மேட்ச் லோட் சீரான மேட்ச் லோடாக இருக்க வேண்டும் 5 2 ஓம்ஸ் எனவே வெப்பநிலை வெப்பநிலையில் வேறுபாடு உள்ளது என நீங்கள் காணலாம் வேறுபாடு இங்கே அது 10 மற்றும் இங்கே அது 30 ஆகும் நீங்கள் அதிக மின்னழுத்தத்தையும் அதிக மின்னோட்டத்தையும் பெறுவீர்கள் மேட்ச் சுமை எதிர்ப்பு தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் அறிய ஆர்வமாக இருக்கும் TEG இன் இந்த குறிப்பிட்ட விவரக்குறிப்பு TEC எனப்படும் ஒரு நிறுவனத்திடமிருந்து வந்தது இதை TEC இலிருந்து வாங்கினேன் இந்த குறிப்பிட்ட TEG உண்மையில் TEG2 126LDT ஆகும் உடல் மற்றும் சென்சார் சக்தி தெர்மோ மின்சார அறுவடை பயன்பாடுகளுக்கு எனவே IoT பாடநெறிக்கான இந்த வடிவமைப்பில்அணியக்கூடிய அமைப்பை ஒன்றை வடிவமைக்க உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் நான் அணியக்கூடிய ஒன்றை வடிவமைத்தால் நான் ஒரு பேட்டரியை வைத்திருப்பேன் என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஒரு பேட்டரியை வைக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு முக்கியமான அளவுருவை அளவிடுகிறது என்றால் நீங்கள் வெப்பநிலை வேறுபாடுகளை வேட்டையாடிக் கொண்டிருக்க முடியாது ஒரு பேட்டரியை வைத்து அந்த அளவுருவை உண்மையில் அளவிடும்போது நீங்கள் இந்த TEG ஐப் பேட்டரியை தொடர்ந்து சார்ஜ் செய்ய பயன்படுத்தலாம் வெப்பநிலை வேறுபாடு எங்கிருந்தாலும் வெப்பநிலை வேறுபாடுகள் கிடைக்கும்போதெல்லாம் அதிலிருந்து அறுவடை செய்ய முடியும் அதிலிருந்து நீங்கள் பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியும் எனவே இது நீங்கள் முடிவில் இந்த கட்டத்தில் விவாதிக்கும் விஷயங்களை கட்டமைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இது நீங்கள் தீவிரமாக பரிசீலிக்கக் கூடிய ஒரு நல்ல தீர்வாகும் எனவே எங்களிடம் உள்ளது 40 குறுக்கு 40 மிமீ குறுக்கு 5 45 மிமீ ஆகும் இவை அனைத்தும் அரை சென்டிமீட்டர் தடிமனாக இருப்பதைக் காணலாம் மேலும் இது 40 குறுக்கு 40 4 சென்டிமீட்டர் குறுக்கு 4 சென்டிமீட்டர் சுமார் 5 தடிமனாக அரை சென்டிமீட்டர் 5 45 மிமீ கொண்டது இது உண்மையில் ஒரு நல்ல TEG ஆகும் மேலும் நீங்கள் பார்க்க முடிந்தால் அது நியாயமான நல்ல வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளிப்பதாகத் தெரிகிறது நேரடியாக சுற்றுப்புறத்தில் பராமரிக்கிறது நீங்கள் ஒரு ஏசி அறையில் இருந்தால் நிச்சயமாக வெப்பநிலை 36 ஆக இருக்கும் மேலும் வசதி அளவைப் பொறுத்து சுற்றுப்புறம் 20 அல்லது 22 ஆக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு தெளிவான பாதுகாப்பான 10 டிகிரி வேறுபாட்டைப் பெற வேண்டும் ∆t இது சுமார் 10 10 ஆக இருக்கும் அதோடு நீங்கள் நியாயமான அளவு சக்தியைப் பெற முடியும் இந்த விவரக்குறிப்பிலிருந்து இதை நாம் பார்த்ததிலிருந்து எனவே இது TEG இன் கதை எனவே இந்த TEG ஐ ஒரு பவர் கண்டிஷனிங் பற்றி நாம் எப்படிச் செல்வது இந்த TEG உள்ள கதை க்குப் பின்னால் என்ன உள்ளது என்றால் அடிப்படையில் மக்கள் பேசும் மின்சக்தி வெளியீட்டின் எண்களைப் புரிந்துகொள்வது மற்றும் இந்த குறிப்பிட்ட சக்தி நிலை மற்றும் சக்தி மின்னணுவியல் தொடர்புடையது அந்தப் படத்தை மீண்டும் பார்வையிடுவோம் பின்னர் எல்லாவற்றையும் மீண்டும் பார்ப்போம் எனவே அதற்காக நான் என்ன செய்வேன் நான் இந்த படத்திற்குச் செல்வேன் இந்த ITC3109 உடன் நாம் தொடங்குவோம் ஏனெனில் நாம் பார்க்கும் TEG விவாதிக்கப்பட்டது நாங்கள் வாங்கியதும் இந்த சக்தி மின்னணு பகுதியை முயற்சித்ததும் இந்த ஐடிசி 3109 ஆகும் இது ஒரு 1 முதல் 100 வரை மின்மாற்றி ஒரு கணத்தில் விவாதிப்போம் மூல எதிர்ப்பைப் பற்றியும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் இது முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் அதைப் பற்றியும் நாம் பேசுகிறோம் மைக்ரோகண்ட்ரோலர் பற்றியும் நிச்சயமாக முக்கியமானது என்னவென்றால் இப்போது நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் நாம் இங்கே ஒரு உடல் சென்சார் உள்ளது உடல் வெப்ப அறுவடை சென்சார் உள்ளது என்பதை இங்கே நான் எழுதியிருந்தேன் உடல் சென்சார் இது ஒரு பயன்பாட்டைக் கொண்டுள்ளது என்பதைப் பற்றி எழுதியிருந்தேன் எனவே இது அடிப்படையில் ஒரு உடல் மற்றும் சென்சார் சக்தி பயன்பாடுகள் இது நாம் செய்து கொண்டிருந்தது இது மிகவும் நல்ல ஆற்றல் அறுவடை சுற்று நீங்கள் தேர்வு வேண்டிய சரியான ஆற்றல் மின்னணுவியல் என்ன இந்த TEC நிறுவனம் எந்தவொரு குறிப்பிட்ட நிறுவனத்தையும் சுட்டிக்காட்டவில்லை எந்தவொரு விற்பனையாளர் குறிப்பிட்ட விற்பனையாளர் சிப் ஆற்றல் அறுவடை சிப்பை அறுவடைக்கு தேர்வு செய்ய வேண்டும் எனவே நாங்கள் இதை ஆராய்ந்தோம் அந்த ஆய்வின் வழியில் இந்த ஐடிசி 3109 பொருத்தமான ஒன்றாகும் என்று கண்டறிந்தோம் எனவே அதை இங்கே வைப்போம் எங்களிடம் ITC3109 உள்ளது இது ITC3109 DC DC நிச்சயமாக இப்போது வரை நாங்கள் விவாதித்த எல்லாவற்றையும் ஏற்கனவே பூஸ்ட் மாற்றிகள் பற்றி பேசியுள்ளோம் இந்த பூஸ்ட் மாற்றிகள் பெரும்பாலும் உண்மையான Vout ஐ தவிர உங்களுக்கு ஒரு எல் ஓ வெளியீட்டையும் தருகின்றன மேலும் அவை உங்களுக்கு Vstore எனப்படும் ஒன்றையும் தருகின்றன Vstore என்பது Vstore இல் சேமிக்கப்படும் ஆற்றல் Vout இல் செலுத்தப்படும் சில பயன்பாடுகளுக்கானது உள்ளீட்டு அறுவடை இல்லாத நேரம் சில காரணங்களால் அறுவடை இல்லாதிருந்தால் மிகக் குறுகிய காலத்திற்கு ஆற்றல் Vstore இலிருந்து Vout க்குச் செல்கிறது நாம் பேசும் இந்த குறிப்பிட்ட TEG ஐப் பொறுத்தவரை நான் உங்களிடம் குறிப்பிடுவது போல் இது 40 மிமீ இது 40 மிமீ ஆகும் இந்த விஷயத்தில் தடிமனை நான் உங்களுக்கு காட்ட முடியாது ஆனால் அது 5 45 மிமீ அளவுக்கு தடிமனாக இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் அது நாம் கூறியுள்ள ஏதாவது 1 க்கு 100 மின்மாற்றியுடன் இணைக்கப்பட வேண்டும் இங்கே சில வடிவமைப்பு பரிசீலனைகள் உள்ளன நாம் மேலே செல்லும்போது அதைப் பற்றி விவாதிப்போம் 1 க்கு 100 ஐ எப்போது தேர்வு செய்வது உதாரணமாக 1 க்கு 20 ஐ எப்போது தேர்வு செய்வது 20 ஆகும் என்பது உதாரணமாக 1 க்கு 50 ஐ எப்போது தேர்வு செய்வது என்பது இது மிகவும் வெளிப்படையானது எனவே உங்கள் உள்ளீடு பொதுவாக 30 மில்லிவோல்ட்டின் வரிசையில் இருந்தால் அதாவது உடல் சென்சார்களிடமிருந்து வருவது 1 முதல் 100 வரை தேர்வு செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் உள்ளீடு இதை விட அதிகமாக இருந்தால் இது 50 மில்லிவால்ட் 50 அல்லது 60 மில்லிவால்ட் என்றால் உங்களுக்கு இந்த மாதிரி 200 படி தேவையில்லை எனவே நீங்கள் 1க்கு 20 ஐ தேர்வு செய்யலாம் அதன்படி மின்னழுத்தம் அதிகரித்தால் 1 க்கு 1 ஐ தேர்வு செய்யலாம் மன்னிக்கவும் 1 1 க்கு 50 ஆகவும் பின்னர் இந்த உள்ளீட்டு மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது 1 க்கு இருபது கூட சாத்தியமாகவும் உள்ளது இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தங்கள் எப்போது அதிகரிக்கும் என்பது உங்கள் பயன்பாட்டைப் பொறுத்தது நான் குறிப்பிட்டுள்ள கீசர் பயன்பாடு உங்களுக்கு ஒரு நல்ல அளவு வெப்பநிலை வேறுபாட்டைக் கொடுக்கிறது இந்த விஷயத்தில் உங்களுக்கு 1 க்கு 100 என்பது தேவையில்லை சில சமயங்களில் கூட நீங்கள் எந்த மின்மாற்றியும் இல்லாமல் இருக்க முடியும் சி 3105 உடன் நேரடியாக இடைமுகப்படுத்துங்கள் சில சூழ்நிலைகளில் இது நமக்கு நல்லது எனவே ஒருவித தரவுத் தாள்கள் இருக்கும் ஒரு தரவுத் தாள் இருக்கும் இது உங்களுக்குச் சொல்லும் எனவே நீங்கள் உங்கள் தரவுத் தாளுக்குத் திரும்பிச் சென்று அந்தத் தரவு என்ன என்பதை கவனமாகப் பாருங்கள் தரவுத் தாளில் உள்ள வளைவுகள் உண்மையில் உங்களுக்கு என்ன சொல்கின்றனவேறுபட்ட உள்ளீட்டு மின்னழுத்தங்களில் மின்னோட்டத் திறனைப் பற்றி மற்றும் வெவ்வேறு திருப்ப விகிதங்கள் எனவே இந்த மின்மாற்றி மீண்டும் பிரச்சினை எனவே நீங்கள் அதைப் பார்க்க வேண்டும் அது மிக முக்கியமான விஷயம் எனவே நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டைப் பார்க்க வேண்டும் எனவே நான் T கேபிடல் T 1 என்று கூறுவேன் பின்னர் உள்ளீட்டு வெளியீடு எல்லாம் உள்ளீட்டு மின்னழுத்த உள்ளீடு வெவ்வேறு உள்ளீட்டு மின்னழுத்தங்களுக்கான வெளியீட்டு மின்னோட்டத் திறனைக் காட்டுகிறது எனவே உள்ளீட்டு மின்னழுத்த வெளியீட்டு மின்னோட்டம் அனைத்தும் தரவுத் தாளில் இருந்து உங்களிடம் வர வேண்டும் எனவே அது மிக முக்கியமான விஷயம் பொதுவாக உற்பத்தியாளர் கூறும் 15 மில்லி வாட்டிலிருந்து கிடைக்கும் என்று நீங்கள் கூறலாம் வெளியீட்டில் நீங்கள் சுமார் 15 மில்லிவாட் பெறுவீர்கள் மின் உற்பத்தியைப் பொறுத்தவரை நீங்கள் அதிகபட்சமாக 15 மில்லி வாட் வெளியீட்டைப் பெறுவீர்கள் இது அதிகபட்சம் பின்னர் இதுவும் குறைந்தபட்சம் இருக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் 50 மைக்ரோ வாட் பெறுவீர்கள் இது குறைந்தபட்ச சக்தியாக இருக்கும் எனவே அது மற்றொரு முக்கியமான விஷயம் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு தொடர்ச்சியான சக்தி கிடைக்குமா என்பதுதான் கேள்வி கன்டினுயஸ் சக்தியைத் தொடர்ந்து பெறமுடியும்என்று நான் நினைக்கவில்லை நீங்கள் தொடர்ச்சியான சக்தியைப் பெறுவீர்கள் நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டை நீண்ட காலமாக ஒரு நிலையான முறையில் வைத்திருக்க முடிந்தால் ஏன் நிச்சயமாக நீங்கள் பெற மாட்டீர்கள் ஆனால் நடைமுறையில் அதுகொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போது நீங்கள் பல விஷயங்களையும் எதிர்த்துப் போராட வேண்டியிருக்கும் முதலில் ஏன் இந்த TEG ஐதேர்வு செய்தீர்கள் தரவுத் தாள் உடல் வெப்ப அறுவடை மற்றும் உடல் சென்சார் மற்றும் எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடியது என்பதைப் பற்றி பேசினேன் என்பதை நான் உங்களிடம் குறிப்பிடுகிறேன் ஆனால் வேறு சில விற்பனையாளர்களையும் நான் தேர்ந்தெடுத்திருக்க முடியும் சரியா அதிலிருந்து அவர்கள் மற்ற விற்பனையாளர்களிடமிருந்து இதே போன்ற தயாரிப்பாக இருக்கலாம் சரி கேள்வி உண்மையில் இது போன்றது இது அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான சராசரி சக்தியைப் பொறுத்தது எனவே கேள்வி உண்மையில் dT எனவே கேள்வி dT என்பது முக்கியமானது மற்றும் பயன்பாட்டு சராசரி சக்தி எனவே dT மற்றும் சராசரி சக்தி 2 முக்கியமானவை இவை நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் மீண்டும் உற்பத்தியாளர் நிறைய நல்ல எண்களைக் கொடுக்கிறார் TEG உடன் பணிபுரியும் எனது அனுபவத்திலிருந்து எதையும் ஊகிப்பதை விட உற்பத்தியாளர் என்ன சொல்கிறார் என்பதை நான் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நான் பல TEG களைப் பார்த்திருக்கிறேன் மேலும் நீங்கள் தரவுத் தாள்களைப் பார்த்து கவனமாகப் படித்து உங்கள் வடிவமைப்பைத் திட்டமிட முடியும் என்று நான் நினைக்கிறேன் உற்பத்தியாளர் உண்மையில் கூறுவது என்னவென்றால் உற்பத்தியாளர் அவர் பேசும் அடிப்படையில் நீங்கள் ஒரு வெளியீட்டு சக்தியைப் பெற்றால் ஒரு ஒரு பொதுவான TEG இன் வெளியீட்டு சக்தி ஒரு டிகிரி கெல்வினுக்கு ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கு சுமார் 90 மைக்ரோவாட் ஆகும் TEG பகுதியும் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் நல்ல வெப்ப வெளியேற்றத்தைப் பராமரிக்கிறீர்கள் என்பதே இதன் பொருள் நான் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் பயன்படுத்தக்கூடியது என்ன நீங்கள் TEG இன் வெளியீட்டு சக்தியைப் பெறுவீர்கள் என்பது இதுதான் ஆனால் நீங்கள் 1 க்கு 100 ITC3109 கண்டிஷனிங் செய்தால் இறுதியில் முக்கியமானது இந்த Vout சரியா நீங்கள் அதை Vout மற்றும் Iout வெளியீட்டில் மின்னோட்டத்தையும் மின்னழுத்தத்தையும் பெறுவீர்கள் உற்பத்தியாளர் கூறுகிறார் அவர் சில நல்ல ஆராய்வுகளை சொல்கிறார் நீங்கள் இதைப் பெற மாட்டீர்கள் எனவே நான் இதை அடித்து விடுவேன் இது ஒரு வழக்கமான TEG இன் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் பகுதிக்கும் ஒரு டிகிரி கெல்வினுக்கும் 25 மைக்ரோவாட்டை நீங்கள் பெறுவீர்கள் எனவே நீங்கள் 40 மிமீ குறுக்கு 40 மிமீஐ எடுத்துக் கொண்டால் அது உங்களிடம் உள்ள பரப்பு 10 டிகிரி dT யுடன் 10 டிகிரி கெல்வின் சரியா 10 டிகிரி கெல்வினுடன் சுமார் 4 மில்லிவாட் பெறமுடியும் உங்களுக்கு 4 மில்லிவாட் கொடுக்கும் எனவே நம்மிடம் உள்ள அனைத்து குறைந்த சக்தி மின்னணுவியல் சாதனங்களுடனும் இது ஒரு நல்ல சக்தி எனவே இது நியாயமானது சரியா இந்த 4 மில்லிவாட் சக்தியை நீங்கள் சில நல்ல சக்தி மேலாண்மை வழிமுறையுடன் மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்த முடியும் இது ஒரு நல்ல எண் என்று நான் கூறுவேன் வேலை செய்ய இது மிகவும் நல்ல எண் எனவே உற்பத்தியாளரின் தரவுத் தாள்களை கவனமாகப் பார்த்து வடிவமைப்பில் முன்னேறவும் எனவே இங்கே விஷயம் என்னவென்றால் மூல எதிர்ப்பை 2 5 ஓம் மூல எதிர்ப்பாகக் கருதினோம் இது முக்கிய புள்ளி மூல எதிர்ப்பு 3 மன்னிக்கவும் 2 5 ஓம்ஸ் ஆக இருக்கும் என்று கருதப்படும் எனவே இது மற்றொரு முக்கியமான கருத்தாகும் ஆற்றல் அறுவடை பயன்பாடுகள் TEG களைப் பயன்படுத்தி ஆற்றல் அறுவடை பயன்பாடுகள் வெளிப்படையாக நீங்கள் ஒரு TEG ஐத் தெரிவுசெய்வீர்கள் இது மிகவும் அற்பமான பதில் அதிகபட்ச வெளியீட்டு மின்னழுத்தம் மற்றும் அதிகபட்ச வெளியீட்டு மின்னோட்டம் நீங்கள் சென்று அந்த TEG ஐ வாங்க விரும்புவீர்கள் இது உங்களுக்கு அதிகபட்ச சக்தி வெளியீட்டை வழங்குகிறது எனவே இதன் பொருள் வெளிப்படையாக குறைந்த மூல எதிர்ப்பு உள்ளது இது எப்போதும் நல்ல விஷயம் தயவுசெய்து கவனியுங்கள் அதிகபட்ச வெளியீட்டு மின்னழுத்தம் அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் மற்றும் மிகக் குறைந்த மூல எதிர்ப்பு சிறியது இது அமைப்புக்கு நல்லது ஒரு நல்ல அளவு சக்தி வெளியீட்டைக் கொடுப்பது நாங்கள் விவாதிப்பது போன்ற பெரிய TEG களின் பெரிய அளவு TEG கள் 40 மிமீ குறுக்கு 40 மிமீ இது மிகவும் பெரிய அளவு TEG 4 சென்டிமீட்டர் குறுக்கு 4 சென்டிமீட்டர் இதில் குறைந்த வெப்ப எதிர்ப்பும் இருக்கும் மேலும் குறைந்த வெப்ப எதிர்ப்பையும் நாம் பெறுவோம் உண்மையில் இது ஒரு வலி சரியா இது ஒரு பிரச்சினை எனவே உங்கள் வெப்ப வெளியேற்றம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மிக விரைவில் சூடான பக்கமும் குளிர்ந்த பக்கமும் ஒரு சமநிலைக்கு வரும் ஏனெனில் இந்த குறைந்த வெப்ப எதிர்ப்பு பிரச்சினை காரணமாக எனவே நீங்கள் செய்ய வேண்டிய வெப்ப வெளியேற்றம் அதனால்தான் இந்த கீசர் உதாரணம் கொஞ்சம் சரியில்லை என்று நான் சொன்னேன் ஆனால் ஆட்டோமொபைல் நல்லதாக இருக்கலாம் உங்களிடம் கதிர்வீச்சு ரேடியேட்டர் குளிரூட்டி உள்ளது மற்றும் வாகனம் நகரும் போதும் என்ஜின் மேற்பரப்பு வெப்பமாக இருக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் TEG ஐ வைத்திருக்கிறீர்கள் ஆனால் காற்றை சுழற்றுவதால் தொடர்ந்து குளிர் பக்கம் சில நியாயமான புள்ளியில் இருக்கலாம் ஆட்டோமொபைலின் ஒரு ஆட்டோமொபைலில் அது நிச்சயமாக என்ஜின் பெட்டியில் மிகவும் சாத்தியமானதாக இருக்கக்கூடும் அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் அதிக அளவு அதிக சக்தியை அறுவடை செய்ய முடியும் இந்த வகையான மிக உயர்ந்த வெப்பநிலை பயன்பாடுகளுக்கான TEG கள் இதுவாகும் சூடான பக்கம் உண்மையில் அதிக வெப்பநிலைக்கு செல்லலாம் எனவே மீண்டும் நீங்கள் உங்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் இந்த TEG க்கள் எந்த வகையான வெப்பநிலையை எதிர்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் சூடான மற்றும் குளிர்ந்த பக்கத்தை தலைகீழாக மாற்றக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்க குளிர்ந்த பக்கமானது அதிக வெப்பநிலையைத் தாங்க முடியாது எனவே நீங்கள் அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும் என்ஜின் பக்கத்திற்கு குளிர்ந்த பக்கத்தைத் தொட்டால் உண்மையில் TEG மோசமாகப் போகக்கூடும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போகலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டில் இதைப் பயன்படுத்துவதை நீங்கள் அறிவதற்கு முன்பு இந்த எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த கதையை முடிக்கிறேன் எனவே இந்த குறைந்த வெப்ப எதிர்ப்பில் ஒரு சிக்கல் உள்ளது எனவே நீங்கள் நல்ல அளவு வெப்ப வெளியேற்றம் மன்னிக்க வேண்டும் வெப்ப வெளியேற்றம் நிச்சயமாக இதற்கு ஒரு முக்கியமான தேவையாக மாறும் ஆனால் நீங்கள் பெரிய TEG ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இதன் பொருள் உங்களுக்கு ஒரு தடை இல்லை வெப்ப வெளியேற்றம் வைப்பதும் ஒரு பிரச்சினை அல்ல உங்களிடம் போதுமான அளவு இருந்தால் உடல் அடிப்படையிலான அமைப்புகளுக்கு பெரிய TEG களை நான் பரிந்துரைக்க மாட்டேன் ஆனால் இந்த நேரத்தில் அவை மட்டுமே உங்களுக்கு போதுமான நல்ல சக்தியை வழங்க முடியும் என்று தோன்றுகிறது எனவே நீங்கள் சிறிய சிறிய நானோ பெல்ட்கள் அல்லது மைக்ரோ பெல்ட்கள் மைக்ரோ பெல்ட்களை ஆய்வு செய்ய விரும்பலாம் உண்மையில்ஒரு மைக்ரோபெல்ட் என்று நிறுவனம் உள்ளது அதை கூகிள் செய்து நீங்கள் மைக்ரோ பெல்ட் என்ற நிறுவனத்தைக் காணுங்கள் இங்கே இந்த அமைப்புகளின் மூல எதிர்ப்பானது என் நினைவிலிருந்து தோராயமாக ஒரு 200 ஓம்ஸ் அல்லது 2 முதல் 300 ஓம்ஸ் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றுக்கு வழிவகுக்கிறது என்பதைப் பாருங்கள் உங்களிடம் தொடங்குவதற்கு அதிக மூல எதிர்ப்பு இருந்தால் தெளிவாக TEG இலிருந்து நீங்கள் பெறும் வெளியீட்டு மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும் அதேசமயம் நீங்கள் குறைந்த வெப்பத்தை 2 ஓம்ஸ் 2 5 ஓம்ஸ் 5 ஓம்ஸ் போன்ற குறைந்த மூல எதிர்ப்பை எடுத்துக் கொண்டால் வெளியீட்டு மின்னழுத்தம் சில 100 மில்லி 10 கள் மற்றும் 100 மில்லி வோல்ட்டுகளின் வரிசையில் இருக்கும் நான் 10 மில்லிவோல்ட்கள் 100 மில்லிவோல்ட்கள் என்று கூறுவேன் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் முதலில் ஒரு தரவுத் தாளில் பார்க்க முடியும் என்றால் 30 மில்லி வோல்ட் 50 மில்லிவோல்ட் வெளியீட்டு மின்னழுத்தம் என்று அவர் கூறுகிறார் என்றால் நான் உங்களுக்கு 50 மில்லிவோல்ட்டை கொடுக்க முடியும் உங்களுக்கு 3 3 கொடுக்க 50 மில்லிவோல்ட்டுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு சுற்று உள்ளது மற்றும் அல்லது நீங்கள் சொன்னால் நான் உங்களுக்கு 200 மில்லிவோல்ட் அல்லது 100 மில்லிவோல்ட் தருகிறேன் நேராக ஊகிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் மூல எதிர்ப்பு என்பது சில 100ஓம்களின் வரிசையில் இருக்க வேண்டும் 200 முதல் 300 ஓம்ஸ் வரை இது மிகவும் தெளிவாக உள்ளது முதலில் நான் ரஃப் முதல் கட் என்று கூறுவேன் இதை நான் ஏன் வலியுறுத்துகிறேன் இதை நான் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சக்தி மின்னணு சிப் இங்கே மிகவும் முக்கியமானதாகிறது நீங்கள் ஒரு தெர்மோஎலக்ட்ரிக் பயன்பாட்டிற்கான தவறான சக்தி மின்னணு விற்பனையாளர் சிப்பை எடுத்து அதை இணைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது வேறுவிதமாகக் கூறினால் இந்த மூல எதிர்ப்பு சிப்பின் உள்ளீட்டு எதிர்ப்புடன் பொருந்த வேண்டும் உதாரணமாகஇந்த நாங்கள் விவாதித்துக்கொண்டிருக்கும் இந்த TEG ஐ எடுத்து TEC TEC எனப்படும்நிறுவனத்திடமிருந்து அதே விற்பனையாளரின் வேறு சில சிப்புடன் இணைத்தால் அது ஆற்றல் அறுவடை சிப்பாக இருந்தால் இது தவறான முடிவு விற்பனையாளர் சொல்வதை நான் உங்களுக்கு தருகிறேன் அவர் என் TEG என் சிப் 3109 ITC3109 அல்லது 3108 ஐ எடுத்துக் கொண்டால் மூல எதிர்ப்பு உள்ளீடுகள் அல்லது இணைக்கப்படவிருக்கும் TEG களின் மூல எதிர்ப்பு வகை அல்லது 2 5 ஓம் முதல் 5 ஓம் வரிசை என்று கருதுகிறேன் அவர் சுமை எதிர்ப்பு இருப்பதால் இதைச் சுற்றி உள்ளது சுமை எதிர்ப்பு சுமை எதிர்ப்பு மற்றும் மூல எதிர்ப்பைத் தவிர இவை பொருந்தவில்லை அவை பொருந்தவில்லை என்றால் தீவிரமானது உங்களுக்குத் தெரியும் அந்த அமைப்பிலிருந்து எந்தவொரு பயனுள்ள சக்தியையும் பிரித்தெடுப்பதில் உங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் உள்ளன இந்த படத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால்தான் உங்கள் வடிவமைப்பு உங்கள் கூறுகளை தேர்வு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் எனவே மைக்ரோ பெல்ட் என்பது நான் உங்களிடம் குறிப்பிட்ட மற்றொரு நிறுவனம் இதன் மூல எதிர்ப்பு 200 முதல் 300 ஓம் வரிசையில் உள்ளது இந்த ஐடிசி 3109 அல்லது 3108 ஐ தேர்வு செய்ய வேண்டாம் வேறு ஒன்றைத் தேர்வு செய்யுங்கள் மைக்ரோ பெல்ட் இணையதளத்தில் அவர் பரிந்துரைப்பது இந்த விற்பனையாளரிடமிருந்து இந்த விற்பனையாளர் TI இன் சிப் இது BQ25504 ஆகும் அல்லது எல் சி யையும் எம் ஐ உடன் பயன்படுத்தலாம் என்று அவர் பரிந்துரைக்கிறார் நாங்கள் இதை ஏற்கனவே விவாதித்தோம் எனவே MPPCI உடன் நீங்கள் LTC3105 ஐப் பயன்படுத்தலாம் அல்லது BQ25504 உடன் இடைமுகப்படுத்தலாம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் உங்கள் கையில் ஒரு அழகான கருவி உள்ளது மேலும் கருவியைப் பயன்படுத்த மறக்காதீர்கள் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் ஒரு உருவகப்படுத்துதல் கருவி இருக்கும் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் விற்பனையாளரிடமிருந்து கூறுகளை தேர்வுசெய்தால் விற்பனையாளரிடமிருந்து ஒரு கருவியைத் தேடுங்கள் உண்மையில் BQ இந்த BQ சிப்புக்கான உருவகப்படுத்துதல் கருவியைக் கொண்டுள்ளது உங்களுக்குக் காண்பிக்க நாம் சிறிது நேரம் செலவிட்டோம் இந்த விற்பனையாளர் நேரியல் தொழில்நுட்பங்களை அவருடைய கருவி பொதுவாக எல் சி ஸ்பைஸ் கொண்டுள்ளது நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்குச் செல்லுங்கள் அவர்களிடம் ஒரு ஆன்லைன் கருவி உருவகப்படுத்துதல் கருவி கூட உள்ளது இதில் நீங்கள் மதிப்புகளைக் கொடுங்கள் பின்னர் நீங்கள் அறிந்த சிலவற்றை நீங்கள் அமைப்பு வடிவமைப்பு தொடர்பான பகுதி எண்கள் மற்றும் உங்களுடைய கூறுகள் உங்கள் சுற்றுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஐஓடி அமைப்பை உருவாக்குவதற்கான நிறைய அமைப்பு வடிவமைப்பு சவால்கள் மிகவும் வசதியாகிவிட்டன விஷயங்களை எங்கே கண்டுபிடிப்பது எப்படி செய்வது என்று உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன் உதாரணமாக இது எனது உள்ளீட்டு மின்னழுத்தம் என்று நீங்கள் சொன்னால் நான் சுற்றுச்சூழலிலிருந்து அறுவடை செய்ய முடியும் மற்றும் நான் பராமரிக்கக்கூடிய வேறுபாடு அந்த மதிப்புகளை உட்செலுத்துங்கள் எந்த வகையான கூறுகள் தேவைப்படும் என்பதை இது உண்மையில் உங்களுக்குத் தெரிவிக்கும் நீங்கள் 1 ஐ 100 க்கு வைக்க வேண்டுமா 1 ஐ 50 க்கு வைக்க வேண்டுமா 1 ஐ 20 ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மரை வைக்க வேண்டுமா மற்ற கூறுகள் யாவை என்னவாக இருக்க வேண்டும் உதாரணமாக தூண்டல் மதிப்பு வெளியீட்டு தூண்டல் மதிப்பு ஏனென்றால் இது ஒரு பக் இல்லை இது ஒரு பூஸ்ட் மாற்றி என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே வெளியீட்டு தூண்டியை அதிகரிப்பது அல்லது பக் செய்வது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் எனவே அது நிச்சயமாக இருக்கும் எனவே ஐ சி 3109 க்கான உருவகப்படுத்துதல் கருவிக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன் நாம் அதை விவாதிக்கலாம் உங்களுக்கு உருவகப்படுத்துதலைக் காட்டிய பின்னர் பதிவிறக்கம் செய்து அதை நீங்களே முயற்சிக்கவும் உங்களிடம் TEG இல்லையென்றால் அது பரவாயில்லை உங்களிடம் பிசி அல்லது லேப்டாப் உள்ளது உங்களிடம் ஏதேனும் இணைய இணைப்பு உள்ளது கிடைக்கும் கருவிகளைப் பதிவிறக்கவும் எந்தவொரு விற்பனையாளருக்கும் விற்கப்பட வேண்டாம் அனைத்து விற்பனையாளர்களும் தேர்வு செய்ய மாட்டார்கள் வெவ்வேறு விற்பனையாளர்களில் பின்னர் முயற்சி செய்து பொருத்தத்தை மாற்றவும் விற்பனையாளரால் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் அல்லது விற்பனையாளர் வழங்கும் விஷயங்களுக்கு மிக அருகில் இருக்கும் உருவகப்படுத்துதல் அளவுருக்களில் மாற்றங்களைச் செய்யுங்கள் நீங்கள் திருப்தி அடைந்தவுடன் உங்கள் உருவகப்படுத்துதலை இயக்கவும் பின்னர் உங்கள் சுற்றை வடிவமைக்க இந்த கருவிகள் அல்லது கூறுகளில் முதலீடு செய்யுங்கள் எனவே அந்த பகுதி நீங்கள் இப்போது பார்க்க வேண்டிய ஒன்று எனவே பீ ஸ்பைஸில் நான் செய்த இந்த நல்ல உருவகப்படுத்துதலுக்கு என் கவனத்தைத் திருப்புகிறேன்

எனவே இது LTEspice LTE3 நான் என் கர்சரை சுட்டிக்காட்டிய இடத்தின் மேல் பக்கத்தை நீங்கள் காணலாம் இந்த மேல் பக்கமானது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட மின்மாற்றி இந்த சுற்றில் நான் மாற்றங்களைச் செய்யவில்லை அதை நான் இணையத்திலும் கண்டேன் எனவே அதிக நேரத்தை வீணாக்க வேண்டாம் நீங்கள் இங்கு கிடைக்கும் எவற்றையெல்லாம் மாற்ற முடியுமோ அவற்றை மாற்றி பின்னர் தொடங்கவும் உண்மையில் இதை நீங்களே செய்ய முயற்சிக்கவும் எனவே இப்போது 0 வோல்ட்டுகளில் இருந்து வெளியீடு மெதுவாக அதிகமாவதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த உருவகப்படுத்துதல் சிறிது நேரம் இயங்கும் மேலும் அடிப்படையில் நீங்கள் மாற்ற முடியும் அளவுருக்களை எல்லாவற்றையும் முயற்சி செய்யலாம் நான் அதை இங்கே நிறுத்துவேன் இதனால் நாம் ஒரிரு கணம் இங்கே செலவிட முடியும் எனவே நீங்கள் அடிப்படையில் அளவுருக்களை மாற்றலாம் நீங்கள் வெளியீட்டு மின்தேக்கியை மாற்றலாம் மின்மாற்றியை மாற்றலாம் நீங்கள் பார்க்கும் மூலத்தை மாற்றலாம் பின்னர் உண்மையில் நீங்கள் எதையும் முன்மாதிரி செய்வதற்கு முன் சுற்றுகளை மீண்டும் உருவகப்படுத்தலாம் எனவே முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் இறுதியாக இதைப் பயன்படுத்துவதற்கு முன்பு இதை முழுமையாக இயக்க வேண்டும் எனவே இது சுருக்கமாக உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு அல்லது உண்மையில் நாம் திட்டமிடும் ஐஓடி அமைப்பின் சக்தி பிரிவுக்கு வெப்ப ஆற்றலைப் பயன்படுத்துவது தொடர்பாக தேவைப்படும் ஆற்றல் அறுவடை பற்றி பேசும் அனைத்தின் பெரிய சுருக்கம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் ஐடிசி 3109 அல்லது மாற்றி பூஸ்ட் சிப்பின் பூஸ்ட் மாற்றியிலிருந்து வரும் Vout ஐக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இது உண்மையில் பேட்டரி சார்ஜிங் சிப் வழியாக செல்ல வேண்டும் பின்னர் அது பேட்டரியுடன் இணைக்கப்பட வேண்டும் இது எல்லா ஓவர் மின்னழுத்த பாதுகாப்பையும் அன்டர் மின்னழுத்த பாதுகாப்பையும் கவனித்துக்கொள்ளும் இது அதை உறுதி செய்யும் ஏனென்றால் குறிப்பாக நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வெப்பநிலை சென்சாரை சரியாக இணைக்க வேண்டும் எனவே இது வெப்பநிலை சென்சாருடன் இணைக்கப்படும் ஏனென்றால் பேட்டரியுடன் சார்ஜ் செய்யும் போது அதிக சூடாவதை சார்ஜ் செய்ய நீங்கள் விரும்பவில்லை மிகவும் சூடாகிறது இது வெடிக்கும் வாய்ப்பு கூட உள்ளது எனவே லித்தியம் ஒரு வெடிக்கும் பொருள் எனவேநீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சாத்தியமான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பயன்படுத்த சார்ஜ் செய்வது பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தவேண்டும் எனவே அதை நீங்கள் நேரடியாக சார்ஜ் செய்யக் கூடாது அது மற்றொரு முக்கியமான விஷயம் நிகழும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த அமைப்பின் செயல்திறன் என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீர்களானால் TEG களில் எங்கும் இது இருக்கும் செயல்திறன் 20 முதல் 40 சதவிகிதம் வரை இருக்கலாம் என்று பொதுவாக நான் கூறுவேன் சோலாரைப் போலல்லாமல் சோலாரின் தியரிடிகல் செயல்திறன் காகிதத்தில் கூட செயல்திறன் 26 சதவிகிதம் என்று மக்கள் கூறுகிறார்கள் பெரும்பாலான பேனல்கள் அந்த வகையான செயல்திறன்களையும் அனைத்து மாற்றங்களுக்கும் பின்னர் அனைத்து இழப்புகளுக்கும் பின்னர் சோலாரைப் பற்றி நான் செய்த எல்லா கலந்துரையாடலையும் காலநிலையையும் கவனித்து நான் 10 சதவிகிதம் என்று எடுத்துள்ளேன் 10 சதவீதத்துடன் அந்த எண்களை தருகிறேன் TEG உலகில் இது 20 முதல் 40 சதவிகிதம் வரிசையில் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் ஆனால் அனைத்து இழப்புகளும் சேர்க்கப்படவில்லை எனவேநீங்கள் அமைப்பின் உண்மையான செயல்திறனை தீர்மானிப்பதற்கு முன் இந்த பல விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டு நீங்களே முடிவெடுக்க அனுமதிக்கிறேன் இப்போது வேறொரு வகைக்கு செல்வோம் இப்போது ஒரு சுத்தமான ஸ்லேட்டை சரியாக உருவாக்குவோம் எனவே இதை நான் அழித்து ஒரு சுத்தமான ஸ்லேட்டை செய்வேன் இப்போது மற்றொரு வகை ஆற்றல் அறுவடை பற்றி பேசுவோம் ஹார்வெஸ்டர் மற்றும் வழக்கம் போல் இந்த ஆற்றல் அறுவடையின் செயல் விளக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பின்னர் இது எப்படி இந்த குறிப்பிட்ட ஆற்றல் அறுவடைக்கு என்ன வகையான பயன்பாடுகள் உண்மையில் உள்ளன என்று பார்ப்போம் மாதுரி இவர் என் சகா நாங்கள் மற்றொரு வகை அறுவடையை காண்பிப்போம் அவர் உண்மையில் என்ன செய்யப் போகிறார் என்றால் ஒரு நல்ல அடைப்பு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த உறை 3D யால் ஆனது இது ஒரு 3D அச்சிடப்பட்ட உறை இது இங்கே ஒரு 3D அச்சிடப்பட்ட உறை மற்றும் இங்கே ஒரு உலக்கை போன்ற ஒன்று இருப்பதை நீங்கள் கவனமாகக் காண்பீர்கள் உள்ளது அவர் செயல்படக்கூடிய ஒரு ப்ரஸ் அவர் அதை ஒரு கணத்தில் அழுத்துவார் அவள் அந்த உலக்கையை செயலாக்கினால் அது ஒரு சுவிட்ச் போன்றது இந்த பொறிமுறையை நீங்கள் உள்ளே பார்ப்பீர்கள் மேலும் இது அழுத்தமடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னழுத்தம் உருவாக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு நல்ல அமைப்பைப் பிடிக்கக்கூடிய நேர அளவை அவர் சரிசெய்யட்டும் அவர் உண்மையில் இங்கே கையில் வைத்திருப்பது மின்காந்த சுவிட்சைத் தவிர வேறில்லை அடிப்படையில் நேரியல் இயக்க அறுவடை என்று நீங்கள் அதை அழைக்கலாம் எனவே இந்த உலக்கையின் ஒரு நேரியல் இயக்கம் ஒரு சுருள் மற்றும் நிச்சயமாக உள்ளே ஒரு காந்தம் உள்ளது ஒவ்வொரு முறையும் அவர் அழுத்தும் போது இந்த சுருள் முழுவதும் ஒரு சிறிய அளவு மின்னழுத்தம் தூண்டப்படுகிறது இது அடிப்படையில் அமைப்பிற்கான ஆற்றல் மூலமாகும் பல பயன்பாடுகளில் இதைப் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் காண முடியும் அங்கு நீங்கள் மீண்டும் தயவுசெய்து செய்யலாம் ஆம் எனவேஅமைப்புகளுக்கு இந்த அழுத்துவதற்கு அமைப்புகளைப் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் காணலாம் அவற்றைப் பயன்படுத்துவதற்கான ஆற்றலை அறுவடை செய்வதற்கு நீங்கள் புஷ் பொத்தான் சுவிட்சுகளாகபயன்படுத்தலாம் எனவே இது அடிப்படையில் ஒரு மின்காந்த சுவிட்ச் ஆகும் இது இயக்கவியலில் இருந்து ஆற்றலை அறுவடை செய்கிறது இயக்க அடிப்படையில் பொத்தான்கள் தள்ள தேவையான பயன்பாடுகளில் சக்தியின் வளமாக இது ஆற்றல் அறுவடையாக உள்ளது மிகுதி பொத்தான்கள் எங்கே வேண்டும் நாம் இது என்ன இது என்ன என்ன வகையான அலை வடிவம் உள்ளது எனவே நீங்கள் பெறுவது ஏசி அலைவடிவம் இல்லையா நிச்சயமாக இந்த புஷ் பொத்தான் சுவிட்சைச் சுற்றி நீங்கள் ஒரு சிறிய சுற்று உருவாக்க வேண்டும் எனவே அந்த சுற்றையும் உருவாக்குவோம் இந்த வகையான அறுவடையின் வெளியீட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இது ஒரு நேரியல் இயக்க அறுவடை ஆகும் இந்த அறுவடை என்பது ஒரு தொகுதி போல நான் காட்டுகிறேன் அதை நான் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையருடன் இணைக்க வேண்டும் மற்றும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வெளியீட்டை இங்கே ஒரு சிறிய மின்தேக்கியில் சேமிக்க முடியும் நான் ஆற்றலை சேமிக்க பயன்படுத்தியது 33 மைக்ரோஃபரட் மின்தேக்கி நான் இங்கு பயன்படுத்தியது BAT54 டையோட்கள் இவை ஸ்கொட்கி டையோட்கள் ஷாட்கி பேரியர் டையோட்கள் இந்த வகையான ஆற்றல் அறுவடை பயன்பாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடிப்படையில் இவை ஷாட்கி அவை ஷாட்கி டையோட்கள்ஆற்றல் அறுவடை பயன்பாடுகளுக்கானவை இந்த டையோட்கள் ஷாட்கிடையோட்களைப் பற்றி நீங்கள் பல விஷயங்களைக் கவனிக்க வேண்டியிருந்தது அடிப்படையில் ஃபார்வர்ட் மின்னழுத்த வீழ்ச்சி ஃபார்வர்டு மின்னழுத்த வீழ்ச்சி ஃபார்வர்டு மின்னோட்டத்தை சார்ந்துள்ளது ஃபார்வர்டு மின்னோட்டம் 0 1 மில்லியம்பியர்ஸ் போன்றதாக இருந்தால் ஃபார்வர்டு மின்னழுத்த வீழ்ச்சி 200 மற்றும் 40 மில்லிவோல்ட்கள் ஆகும் ஃபார்வர்டு மின்னோட்டம் டையோடு வழியாக ஈர்க்கப்பட்ட மின்னோட்டம் 100 மில்லியம்பியர் வரை சென்றால் நீங்கள் ஃபார்வர்டு மின்னழுத்த வீழ்ச்சி சுமார் 8 மில்லிவோல்ட்களைக் கொண்டிருப்பீர்கள் தரவுத் தாளில் மீண்டும் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன் தயவுசெய்து தரவுத் தாளைப் பாருங்கள் தரவுத் தாளைச் சுற்றியுள்ள அனைத்தையும் வடிவமைக்கவும் இது முக்கிய விஷயம் எனவே மற்றும் உண்மையில் தரவுத் தாள் நாங்கள் இந்த தரவுகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்றாகச் சொல்லும் இந்த அல்லது உண்மையில் தரவுத் தாள்களிலிருந்து எண்களை நான் இங்கே வெளியிடுகிறேன் எனவே உங்களுக்கு சரியான யோசனை இருந்தால் முழு வடிவமைப்பும் முடியும் மீதமுள்ளவிஷயம் உண்மையில் தரவுத் தாளில் இருந்து வெளியே வரலாம் எனவே இங்கே நேரியல் அறுவடை நேரியல் அறுவடை என்பது அடிப்படையில் ஒரு மின்காந்த சுவிட்ச் ஆகும் இது செர்ரி என்ற நிறுவனத்திலிருந்து வந்தது நீங்கள் அதை செர்ரியிலிருந்து பயன்படுத்தலாம் செர்ரி சுவிட்ச் என்று அழைக்கப்படுகிறது நாம் ஈனோசியனில் இருந்து ஈகோ 200 ஐப் பயன்படுத்தலாம் ஈனோசியான் இது மற்றொரு நிறுவனம் இதன் மூலம் நீங்கள் இந்த வகையான நேரியல் அறுவடைகளை வாங்கலாம் அவற்றைப் பயன்படுத்தவும் அவற்றைவைத்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் மூலம் அந்த ஆற்றலைச் சேமித்து இந்த ஆற்றலைப் பயன்படுத்தவும் அதே கேள்வியை நாங்கள் மீண்டும் எவ்வளவு முறை பெறுவோம் எங்கள் கணக்கீடுகளிலிருந்து சுமார் 120 மைக்ரோ ஜூல்ஸ் ஆற்றலைப் பெறுகிறோம் என்று நினைக்கிறோம் நீங்கள் அதிகபட்சமாக சுமார் 120 மைக்ரோ ஜூல்ஸ் ஆற்றலைப்பெறுகிறீர்கள் மேலும் இந்த வகையான மைக்ரோ ஜூல் ஆற்றலை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் சரி பல நல்ல விஷயங்களைச் செய்ய முடியும் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலரை துவக்கலாம் மைக்ரோகண்ட்ரோலரை துவக்கலாம் நீங்கள் ADC ADC போர்டை சென்ஸ் செய்யலாம் நீங்கள் ஒரு பி இ ப்ளூடூத் குறைந்த ஆற்றல் தரவு பாக்கெட்டையும் அனுப்பலாம் நீங்கள் சரியாகச் செய்யக்கூடியது இதுதான் இது ஏற்கனவே போதுமானது நீங்கள் ஒரு ஆன் அல்லது ஆஃப் அனுப்ப ஒரு சுவிட்சின் நிலையை நீங்கள் உணர விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த சிறிய அறுவடை மூலம் நீங்கள் அனைத்தையும் செய்ய முடியும் DC வெளியீடு எப்படி இருக்கும் அதுதான் அடுத்த கேள்வி சரியா ஏனென்றால் ஏ நீங்கள் அந்த பவர் கண்டிஷனிங் மற்றும் அதையெல்லாம் செய்ய வேண்டும் DC வெளியீட்டில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் எனவே அதற்காக வரும் டிசி வெளியீட்டைப் பார்ப்போம் நான் டிசி வெளியீட்டின் ஸ்னாப்ஷாட்டை எடுத்துள்ளேன் எனவே அது எப்படி இருக்கிறது என்பதைக் காட்டுகிறேன் வெளியீடு உண்மையில் இப்படி இருக்கிறது இது ஒரு பிரிவுக்கு ஒரு வோல்ட் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது சுமார் 3 3 வோல்ட் அல்லது அது போன்ற அளவு இது ஏறக்குறைய 3 வோல்ட் பிளஸுக்குச் செல்லக்கூடியது மேலும் இந்த 1 7 1 8 மில்லி விநாடிகளுக்கு அங்கேயே உள்ளது அதன்பிறகு இந்த நேரத்தில் இங்கிருந்து இந்த கட்டத்தில் இங்கே ஏற்கனவே மைக்ரோகண்ட்ரோலரை துவக்க ADC ஐ உணர மற்றும் ஒரு தரவு பாக்கெட் பரிமாற்றம் செய்ய போதுமானது எனவே இப்போது நீங்கள் தந்திரத்தைக் காண்கிறீர்கள் உங்கள் படிக அல்லது படிக ஆஸிலேட்டர் மிக வேகமாக வர வேண்டும் இது மைக்ரோ விநாடிகளில் ஒரு நிலையான கிளாக்கை உங்களுக்கு வழங்க வேண்டும் மைக்ரோ கன்ட்ரோலர் ஒரு வேகமான கிளாக் அதிர்வெண்ணில் இயங்க வேண்டும் வேகமாக ஏடிசி மாற்று நேரம் மிக வேகமாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் பிஎல்இ இணைப்பில் விரைவான தகவல்தொடர்பு செய்ய வேண்டும் எஸ்பிஐ அல்லது ஐ 2 சி தகவல்தொடர்பு எதை வைத்தாலும் அதன் மீது பிஎல்இ ஒரு தரவு பாக்கெட் பரிமாற்றம் செய்ய வேண்டும் மிகவும் இறுக்கமான நேர பட்ஜெட் நீங்கள் செல்லும்போதே அறுவடை செய்யுங்கள் செல்லும்போதே ஒரு பரிமாற்றம் செய்து சரியாக செய்யுங்கள் இது ஒரு சவால் மற்றும் நீங்கள் மென்பொருள் உட்பொதிக்கப்பட்ட மென்பொருளை எழுத வேண்டும் இது கொடுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட நேரத்தில் சுமார் 1 7 முதல் 1 8 மில்லி விநாடிகள் அல்லது 2 மில்லி விநாடிகள் கூட இயக்க வேண்டும் அதன்பிறகு அதிக ஆற்றல் இல்லை சரியா எனவே நீங்கள் சக்தியை திறம்பட நிர்வகிப்பதை என்பதை உறுதிப்படுத்த மென்பொருள் குறியீடு உங்களுக்கு மந்திரத்தை செய்ய வேண்டியிருக்கும்